முந்தைய விரிவுரையில் நாம் பொருத்தப்பட்ட லீனியர் மாடல் நல்லதா இல்லையா என்பதை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு மெஸர்களைக் கண்டோம் எடுத்துக்காட்டாக நாம் r ஸ்கொயர் வேல்யூவை பயன்படுத்தலாம் மேலும் r ஸ்கொயர் வேல்யூ 1 க்கு அருகில் இருந்தால் லீனியர் மாடல் நல்லது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் F ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் ஸ்லோப் பராமீட்டர் உடன் கூடிய மாடலை விட ரெடூஸ்ட் மாடல் சிறந்ததா என்பதை சரிபார்க்கலாம் எனவே நல் ஹைபோதேசிஸ் ஐ நாம் நிராகரித்தால் லீனியர் மாடல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று மீண்டும் முடிவு செய்யலாம் ஸ்லோப் பராமீட்டரின் சிக்னிபிகன்ஸை டெஸ்ட் செய்வதன் மூலமும் இதைச் செய்யலாம் ஸ்லோப் பராமீட்டரக்கான கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லை நாம் பார்க்கலாம் அதில் 0 இல்லை என்றால் ஒரு லீனியர் மாடலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த மெஸர்கள் அனைத்தும் போதுமானதாக இல்லை அவை ஆரம்ப இண்டிகேட்டரை மட்டுமே வழங்குகின்றன ஒரு லீனியர் மாடலை ஏற்க இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் போதாது என்பதைக் காட்டும் சில டேட்டா செட்டை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஒரு லீனியர் மாடல் பொருத்தத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ள அல்லது நிராகரிக்க பிற கண்டறியும் மெஸர்களைப் பயன்படுத்துவோம் எனவே அன்ஸ்காம்ப் வழங்கிய டேட்டா செட்டை பார்ப்போம் விரிவுரைகளில் ஒன்றில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஸர்களை நாம் ஆராய்ந்தபோது அன்ஸ்காம்ப் டேட்டா செட் 4 டேட்டா செட்டை கொண்டுள்ளது அவை ஒவ்வொன்றும் 11 டேட்டா பாயிண்ட்களைக் கொண்டிருக்கின்றன x மற்றும் y பாயிண்டை விளக்கும் எடுத்துக்காட்டாக இந்த 4 டேட்டா செட்கள் x மற்றும் y ல் ப்ளாட் செய்யப்பட்டுள்ளன ஸ்கேட்டர் பிளாட் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது முதல் டேட்டா செட் இங்கே இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்திலும் பார்த்தால் நீங்கள் உண்மையில் ஸ்கேட்டர் பிளாட்டை பார்த்தால் முதல் டேட்டா செட்ற்கு ஒரு லீனியர் மாடல் போதுமானது என நாம் கூறலாம் மூன்றாவது டேட்டா செட்ற்கும் இது பொருந்தும் ஆனால் இரண்டாவது டேட்டா செட் லீனியர் மாடல் நல்ல தேர்வல்ல என்பதைக் குறிக்கிறது ஒரு நான் லீனியர் மாடல் அல்லது குவாட்ரடிக் மாடல் அதற்கு சிறந்த பொருத்தமாகfit ஆக இருக்கலாம் கடைசி டேட்டா செட் மிகவும் மோசமாக வடிவமைக்கப்பட்ட டேட்டா செட் ஆகும் X இன் 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூகளில் மட்டுமே டெஸ்ட் நடத்தப்படுவதை நீங்கள் காணலாம் உங்களிடம் x இன் ஒரு வேல்யூ இங்கே உள்ளது இதற்காக 10 டெஸ்ட்கள் நடத்தப்பட்டுள்ளன அதே x க்கு 10 வெவ்வேறு y வேல்யூகள் கிடைத்துள்ளன X இன் வேறுபட்ட வேல்யூவில் நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன் செய்வீர்கள் எனவே இந்த கேஸில் நீங்கள் டேட்டாகளுடன் லீனியர் மாடலை பொருத்த முயற்சிக்கக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் x இன் வெவ்வேறு வேல்யூகளைச் சேகரிக்கும்படி எக்ஸ்பெரிமெண்ட் செய்பவரிடம் கேட்க வேண்டும் பின்னர் திரும்பி வந்து அது வேலிட் ஆக இருக்குமா என்று டெஸ்ட் செய்ய முயற்சி செய்யுங்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த டேட்டா செட்களுக்கு நாம் உண்மையில் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் பயன்படுத்தும்போது ஸ்லோப் மற்றும் இண்டெர்செப்ட் பராமீட்டரை கண்டறிந்தால் எல்லா 4 கேஸ்களிலும் ஒரே இண்டெர்செப்ட் வேல்யூ 3 ஐ பெறுவதைக் காணலாம் எல்லா 4 டேட்டா செட்களில் இருந்தும் உங்களுக்கு ஒரே வேல்யூ 3 கிடைக்கும் மேலும் 4 கேஸ்களிலும் ஒரே ஸ்லோப் பராமீட்டர் வேல்யூ 0 5 ஐ நீங்கள் பெறுவீர்கள் எனவே ரெக்ரெஸ்ஸன் மாடல் இந்த 4 டேட்டா செட்களில் ஏதேனும் ஒன்றிற்கு பொருத்தமாக இருந்தால் இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப்பின் அதே வேல்யூவை பெறுவீர்கள் மேலும் அதே ஸ்டாண்டர்ட் எரர் ஆப் பிட் பெறுவீர்கள் அதாவது இண்டெர்செப்ட்க்கு அதே 1 12 மற்றும் ஸ்லோப்புக்கு அதே 0 1 பெறுவீர்கள் ஸ்லோப் பராமீட்டருக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லை இயக்கினால் இந்த ஸ்லோப் அனைத்து 4 கேஸ்களுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் லீனியர் பாடல் போதுமானது என்று நீங்கள் தவறாக முடிவு செய்யலாம் நீங்கள் உண்மையில் r ஸ்கொயர் வேல்யூவை இயக்கலாம் இது அனைத்து 4 டேட்டா செட்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸ்லோப் பராமீட்டருடன் கூடிய ஒரு மாடலுடன் ஒப்பிடும்போது ரெடூஸ்ட் மாடல் ஏற்கத்தக்கதா என்பதை அறிய நீங்கள் ஒரு ஹைபோதேசிஸ் டெஸ்ட் செய்யலாம் மீண்டும் F ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுத்தி நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்பீர்கள் எல்லா 4 கேஸ்களுக்கும் நீங்கள் முடிவு செய்யலாம் ஒரு லீனியர் மாடல் ஒரு நல்ல பொருத்தம் என்ற ஒரே மாதிரியான முடிவை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் அது அவ்வாறு இல்லை ஒருவர் நிச்சயமாக ஸ்கேட்டர் பிளாட்ஸ் செய்து இந்த குறிப்பிட்ட கேஸில் தீர்ப்பளிக்க முயற்சி செய்யலாம் ஏனென்றால் இது ஒரு யுனிவேரியேட் உதாரணம் ஆனால் உங்களிடம் பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இருக்கும்போது இதுபோன்ற பல ஸ்கேட்டர் பிளாட்ஸ்களை நீங்கள் ஆராய வேண்டும் அது மிகவும் எளிதானது அல்ல எனவே 100 இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இருப்பதாக நீங்கள் கருதினால் நீங்கள் x க்கு எதிராக y இன் 100 பிளாட்ஸ்களை ஆராய வேண்டும் அதிலிருந்து ஒரு காட்சி முடிவை நீங்கள் எடுக்க முடியாது எனவே ரெஸிடுவல் பிளாட்ஸ்கள் எனப்படும் பிற வகையான பிளாட்ஸ்களைப் பயன்படுத்துவோம் இது ஒரு யுனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளமா அல்லது ஒரு மல்டிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளமா என்பதை பார்க்க நமக்கு உதவும் இவை என்னவென்று இப்போது பார்ப்போம் எனவே ஒரு லீனியர் மாடல் போதுமானதா என்பதை இப்போது நாம் கேட்க முயற்சிக்கும் முக்கிய கேள்வி ஆகும் நாம் பார்த்த சில மெஸர்கள் நம்மிடம் உள்ளன ஆனால் அவை போதுமானதாக இல்லை கூடுதல் விஷயங்களைப் இப்போது பயன்படுத்துவோம் மேலும் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் செய்தபோது நாம் கூடுதல் அஸம்ப்ஷன்கள் செய்தோம் அவை வெளிப்படையாகக் கூறப்படவில்லை என்றாலும் டெபென்டென்ட் வேறியபிள்ளை சிதைக்கும் எரர்கள் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் மற்றும் அவை ஒரே மாதிரியான வேரியன்ஸ் கொண்டுள்ளன இந்த அஸம்ப்ஷன்களின் கீழ் மட்டுமே நீங்கள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் செய்ய லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட்டை பயன்படுத்த முடியும் குறைந்தபட்சம் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட் சில நல்ல ப்ராபெர்டிஸ் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும் எனவே இது உண்மையா என்று நமக்கு தெரியாது மேலும் எரர்கள் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட்டா மற்றும் ஈகுவல் வேரியன்ஸ் கொண்டுள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் நாம் நீக்க வேண்டிய அவுட்லையெர்ஸ் கொண்ட டேட்டாகளின் ப்ராப்ளம் நம்மிடம் இருக்கலாம் அதையும் நாம் தீர்க்க வேண்டும் கூடுதல் கேள்விகள் சிலவற்றை பார்ப்போம் சில அப்சர்வேஷன்கள் மற்றவர்களை விட தேவையற்ற உயர் செல்வாக்கைக் கொண்டிருக்கக்கூடும் மேலும் இதுபோன்ற பாயிண்ட்களை அடையாளம் கண்டு அவற்றை நீக்க விரும்புகிறோம் அல்லது குறைந்தபட்சம் அதைப்பற்றி அறிந்திருக்க வேண்டும் கடைசியாக ஒரு லீனியர் மாடல் இன்னர் ஈகுவைட்ஸ் ஆக இருக்கலாம் எனவே ஒரு நான்லீனியர் மாடலை நாம் fit செய்ய முயற்சிக்க வேண்டும் எனவே எரர்கள் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட்டா அவை ஈகுவல் வேரியன்ஸ் கொண்டுள்ளதா டேட்டாகளில் அவுட்லையெர்ஸ் இருக்கிறதா என்பது போன்ற 2 கேள்விகளை பற்றி மட்டுமே நான் உரையாற்றப் போகிறேன் இந்த 2 விஷயங்களை ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் பயன்படுத்தி உரையாற்றுவோம் எனவே இதை அன்ஸ்காம்ப் டேட்டா செட் மற்றும் டேட்டா செட்டுடன் விளக்குவோம் எனவே மதிப்பிடுவதற்கான ஒரு வழி ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் பயன்படுத்தி அவை அவுட்லையெர்ஸ்ஸா அல்லது லீனியர் மாடல் போதுமானதா இல்லையா என்பதை நாம் ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் என்று அழைக்கிறோம் இந்த ரெஸிடுவல்கள் என்னவென்று பார்ப்போம் டெபனிஷன் படி ரெஸிடுவல் என்பது ஒவ்வொரு சாம்பிளிற்கும் டெபென்டென்ட் வேறியபிளின் மெஸர்ட் வேல்யூ பிரடிக்டட் வேல்யூ ஆகும் எனவே yi மெஸர்ட் வேல்யூவை குறிக்கிறது ŷi என்பது பொருத்தப்பட்ட லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடல் பயன்படுத்தி நமக்கு கிடைத்த பிரடிக்டட் வேல்யூ ஆகும் எனவே அந்த டிஃபரன்ஸ் ei என குறிப்பிடப்படுகிறது மேலும் அது ரெஸிடுவல் என அழைக்கப்படுகிறது அது பொருத்தப்பட்ட லயனிற்கும் அப்சர்வேஷன் பாயின்ட்டிற்கும் இடையிலான வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தவிர வேறில்லை இப்போது நாம் இந்த ரெஸிடுவல்களின் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபெர்டிஸ்களை கணக்கிட முயற்சி செய்யலாம் மேலும் மெஸர்ட் வேல்யூகளை சிதைக்கும் அனைத்து எரர்கள் ஒரே வேரியன்ஸ் கொண்டிருக்கின்றன என்ற அனுமானத்துடன் நாம் தொடங்கினாலும் இந்த ரெஸிடுவல்களின் வேரியன்ஸ் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதைக் காட்ட முடியும் ஆனால் பொருத்தத்தின் விளைவாக கிடைத்த ரெஸிடுவல் எல்லா டேட்டா பாயிண்ட்களுக்கும் ஒரே மாதிரியான வேரியன்ஸ் கொண்டிருக்காது உண்மையில் ith சாம்பிளின் வேரியன்ஸ் σ2 என்பதைக் காட்டலாம் இது 1 pii x டெபென்டென்ட் வேறியபிளின் மெஸர்ட் வேல்யூவின் எரரை குறிக்கிறது pii இதனால் டிபைன் செய்யப்பட்டுள்ளது pii என்பது ith சாம்பிளை பொறுத்தது என்பதைக் கவனியுங்கள் நியூமேரேட்டர் ith சாம்பிளை பொறுத்து எனவே piith சாம்பிளை பொறுத்து இருக்கும் மற்றும் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் வேறுபடும் எனவே ரெஸிடுவல் வேரியன்ஸ் எல்லா எடுத்துக்காட்டுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது இது இந்த குவாண்டிடி மூலம் வழங்கப்படுகிறது மெசர்மென்ட்களை கரப்ட் செய்யும் எரர்கள் அனைத்தும் இன்டெபென்டென்ட் ஆனவை என நாம் கருதினாலும் ரெஸிடுவல்கள் இன்டெபென்டென்ட் ஆனவை அல்ல என்பதையும் நாம் காட்டலாம் சாம்பிள்களில் உள்ள ரெஸிடுவல்கள் இன்டெபென்டென்ட் ஆனவை அல்ல அவற்றுக்கு ஒரு கோரிலேஷன் கோவேரியன்ஸ் உள்ளது மேலும் இந்த குவாண்டிடி மூலம் கோவேரியன்ஸ் வழங்கப்படுவதைக் நாம் காட்டலாம் வேரியன்ஸ் ரெஸிடுவல் உடன் ஐடெண்டிகல் ஆக இல்லை அல்லது அவை ஒன்றோடு ஒன்று கோரிலேட்டட் ஆக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் உண்மையில் இங்கே உள்ள ŷi ரெக்ரெஸ்ஸனின் விளைவாகும் இது அனைத்து வேறியபிள்களின் எல்லா மெசர்மென்ட்களையும் சார்ந்துள்ளது இது ith மெசர்மென்ட்டை மட்டுமே சார்ந்தது அல்ல இந்த பிரடிக்டட் வேல்யூ அனைத்து அப்சர்வேஷன்களின் பன்க்ஷன் ஆகும் அதனால்தான் அது வெவ்வேறு ரெஸிடுவல்களுக்கு இடையில் ஒரு கோரிலேஷன்களை அறிமுகப்படுத்துகிறது மேலும் வெவ்வேறு ரெஸிடுவல்களுக்கு வெவ்வேறு வேரியன்ஸ்களை வழங்குகிறது எனவே இதைப் பெற்றபின் நமக்கு மெசர்மென்ட்களில் உள்ள எரரின் வேரியன்ஸ் σ2 பற்றிய முன்னறிவு இல்லையென்றாலும் இந்த குவாண்டிடியை எஸ்டிமேட் செய்ய முடியும் முந்தைய விரிவுரையில் இதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இதை SSEn 2 ஆக மாற்றலாம் இது இந்த σ2 இன் மதிப்பீடாகும் மேலும் ஒவ்வொரு ரெஸிடுவல்களின் எஸ்டிமேடட் வேரியன்ஸ் பெற இதை சப்சிடியூட் செய்யலாம் இந்த ரெஸிடுவல்களை நாம் ஸ்டாண்டர்ட்டைஸ் செய்வோம் ஸ்டாண்டர்ட்டைஸ்சேஷன் என்பதன் பொருள் என்னவென்றால் ரெஸிடுவல் டிவைடட் பை எஸ்டிமேடட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும் இவை அனைத்தும் டேட்டாவிலிருந்து கணக்கிடப்படலாம் எனவே லீனியர் பொருத்தத்தை செய்தபின் ஒவ்வொரு சாம்பிளிற்கும் இந்த குவாண்டிடியால் வழங்கப்படும் ஒரு ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் பெறுவீர்கள் இந்த குறிப்பிட்ட குவாண்டிடி ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் n 2 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உடன் ஒரு fit டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டிருக்கும் என்பதையும் இப்போது நீங்கள் காட்டலாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபெர்டிஸ்கள் ரெஸிடுவலை டெஸ்ட் செய்ய அனுமதிக்கின்றன இது நாம் எதைப் பயன்படுத்துவோம் என்பதையும் அவுட்லையெர்ஸ்களை அடையாளம் காணவும் வெவ்வேறு மெசர்மென்ட்களில் உள்ள வேரியன்ஸ்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்கவும் பயன்படுகிறது எனவே ரெஸிடுவலை டிபெண்டன்ட் வேறியபிளின் பிரடிக்டட் அல்லது பிட்டட் வேல்யூவை சார்ந்து நாம் பிளாட் செய்வோம் அவை ஸ்கேட்டர் பிளாட் என அழைக்கப்படுகிறது பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இருந்தாலும் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேறியபிள் மட்டுமே உள்ளது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேறியபிள் இருந்தால் டிபெண்டன்ட் வேறியபிளின் பிரடிக்டட் வேல்யூவை பொறுத்து ரெஸிடுவலை நாம் பிளாட் செய்யலாம் பிரடிக்டட் வேல்யூக்கள்ரெக்ரெஸ்ஸனிற்கு பிறகு பெறப்பட்டது என்பதை நினைவில் கொள்க எனவே இது ரெஸிடுவல் ப்ளாட் என்று அழைக்கப்படுகிறது இது ரெஸிடுவல் வெர்சஸ் பிட்டட் அல்லது எஸ்டிமேடட் வேல்யூ ஆகும் இந்த பிளாட் லீனியர் மாடலின் வேலிடிட்டியை டெஸ்ட் செய்ய எரர்கள் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் ஆக உள்ளதா எரர்கள் பற்றிய அஸம்ப்ஷன்கள் சரியாக இருக்கிறதா மேலும் அனைத்து எரர்களின் வேரியன்ஸ் ஐடெண்டிகல் ஆக உள்ளதா இல்லையா என பார்க்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மெஸர்ட் வேல்யூகளிலும் உள்ள எரர்கள் ஐடெண்டிகல் ஆக இருந்தால் அவை ஹோமோசெஸ்டாஸ்டிக் கேஸ் என அழைக்கப்படுகின்றன அல்லது வெவ்வேறு மெஸர்ட் வேல்யூகளில் உள்ள எரர்களின் வேரியன்ஸ் ஐடெண்டிகல் ஆக இல்லையென்றால் அவை ஹீட்டோரோசெஸ்டாஸ்டிக் கேஸ் அல்லது ஹீட்டோரோசெஸ்டாஸ்டிக் எரர் என அழைக்கப்படுகின்றன எனவே இந்த ஒவ்வொன்றிலும் பிளாட் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது அன்ஸ்காம்ப் வழங்கும் 4 டேட்டா செட்களுக்கான ரெஸிடுவல் பிளாட் செய்யலாம் ரெக்ரெஸ்ஸன் மாடல் நாம் ஏற்கனவே செய்துள்ளோம் ரெக்ரெஸ்ஸன் மாடலில் இந்த பராமீட்டர்கள் அனைத்திற்கும் r ஸ்கொயர்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நாம் கணக்கிட்டுள்ளோம் அவை அனைத்தும் ஐடெண்டிகல் ஆக மாறிவிட்டன லீனியர் மாடல் 4 டேட்டா செட்களுக்கும் நல்லதா இல்லையா என நிர்மாணிக்க அவை நமக்கு எந்த துப்பும் தரவில்லை அடிப்படையில் அவைகள் லீனியர் மாடல் போதுமானது என்று சொல்கிறது ஆனால் ரெஸிடுவல் பிளாட் இங்கு செய்யும்போது ரெஸிடுவல் வெர்சஸ் இன்டிபெண்டண்ட் வேறியபிளை நாம் பிளாட் செய்துள்ளோம் இது ஒரு யுனிவேரியேட் கேஸ் என்பதால் இன்டிபெண்டண்ட் வேறியபிளை பொறுத்து நாம் பிளாட் செய்துள்ளோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் டிபென்டென்ட் வேறியபிளின் பிரடிக்டட் வேல்யூவை பொறுத்து ரெஸிடுவல் பிளாட் செய்ய வேண்டும் ஏனெனில் பிரடிக்டட் வேறியபிள் x ஐ அது சார்ந்து இருக்கிறது என நாம் கருதுகிறோம் இந்த கேஸில் இது ஒரு பொருட்டல்ல நீங்கள் டிபென்டென்ட் வேறியபிளின் பிரடிக்டட் வேல்யூவை பொறுத்து ரெஸிடுவல் பிளாட் செய்தால் நீங்களே அதை பார்க்கலாம் இந்த 4 டேட்டா செட்களுக்கு இந்த வகையான ரெஸிடுவல்களின் வடிவத்தை நீங்கள் பெறுவீர்கள் முதல் டேட்டா செட்டை நீங்கள் பார்த்தால் அது எந்த வடிவத்தையும் வெளிப்படுத்தாது ரெஸிடுவல்கள் 3 மற்றும் 3 க்கு இடையில் ரேண்டம்லி டிஸ்ட்ரிபூட்டட் ஆக தெரிகிறது அதேசமயம் இரண்டாவது டேட்டா செட்டில் இருக்கு ஒரு தனித்துவமான வடிவம்பேட்டர்ன் pattern உள்ளது ரெஸிடுவல்கள் ஒரு குவாட்ரடிக் பரபோலா போல இருக்கும் எனவே இரண்டாவது டேட்டா செட்டில் ஒரு பேட்டர்ன் உள்ளது மூன்றாவது டேட்டா செட்டில் அடிப்படையில் எந்த பேட்டர்னும் இல்லை என்று நீங்கள் கூறலாம் தவிர அவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ லீனியர் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது ரெஸிடுவல்களில் எஞ்சியிருக்கும் ஸ்லோப் மூலம் ஒரு சிறிய பயாஸ் இருப்பதாக தெரிகிறது நாம் முன்பு பார்த்த டேட்டா செட் 4 மோசமாக வடிவமைக்கப்பட்ட எக்பெரிமெண்ட் டேட்டா செட் ஆகும் அனைத்து y வேல்யூகளும் ஒரே x வேல்யூவில் இருந்து பெறப்படுகின்றன அதையே ரெஸிடுவல்களும் காட்டுகின்றன ஒரே x வேல்யூவில் இருந்து பெறப்பட்ட 10 டேட்டா பாயிண்ட்களும் வெவ்வேறு ரெஸிடுவல்களை காட்டுகின்றன ஒரு ஒற்றை ரெஸிடுவல் வேறு x மதிப்பில் வேறு எதையாவது காட்டுகின்றன எனவே இதிலிருந்து நீங்கள் எதையும் தீர்ப்பளிக்க முடியாது நீங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால்எக்பெரிமெண்டல் டேட்டா செட் மிகவும் மோசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் பரிசோதனையாளரிடம் திரும்பி வந்து வேறு டேட்டா செட் வழங்குமாறு அவரிடம் கேட்க வேண்டும் இப்போது இதன் அடிப்படையில் டேட்டா செட் 1 ற்கு ஒரு லீனியர் மாடல் போதுமானது என்று பாதுகாப்பாக முடிவு செய்யலாம் அனைத்து மெஸர்மென்ட்களும் முந்தைய மெஸர்மென்ட்களும் கூட சாடிஸ்பய் அடைந்தன இப்போது ரெஸிடுவல் பிளாட் ஒரு ரேண்டம் பேட்டர்னை காட்டுகிறது அல்லது எந்த பேட்டர்னையும் கொண்டிருக்கவில்லை ஆகவே லீனியர் மாடல் போதுமானது அதேசமயம் ரெஸிடுவல் பிளாட்டை பார்த்து டேட்டா செட் 2 க்கு ஒரு லீனியர் மாடல் போதுமானதாக இல்லை லீனியர் மாடலை இந்த டேட்டா செட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாம் முடிவு செய்யலாம் எவ்வாறாயினும் மூன்றாவது டேட்டா செட்டிற்கு ஒரு டேட்டா பாயிண்ட் தொலைவில் உள்ளது என்பதை நாம் அறிவோம் ஒருவேளை அதுதான் இந்த லீனியர் பேட்டர்னிற்கு காரணமாக இருக்கலாம் நாம் இந்த அவுட்லையெரை நீக்கியபின் மீண்டும் முயற்சித்தால் இந்த ப்ராப்ளம் தீர்க்கப்படும் மேலும் டேட்டா செட் 3 க்கு லீனியர் மாடல் போதுமானதாக இருக்கலாம் டேட்டா செட் 4 க்கு மீண்டும் ஒரு தனித்துவமான கான்ஸ்டன்ட் பேட்டர்ன் உள்ளது எனவே லீனியர் மாடல் பயன்படுத்தக்கூடாது என நாம் முடிவு செய்யலாம் உண்மையில் x மற்றும் y க்கு இடையில் எந்த மாடலும் பயன்படுத்தப்படக்கூடாது ஏனென்றால் y இங்கே x ஐ சார்ந்து இருப்பதாக தெரியவில்லை எனவே ரெஸிடுவல் பிளாட் ஒரு தெளிவை தருகிறது இறுதியாக டேட்டாகளுக்கு பொருத்தப்பட்ட லீனியர் மாடல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று முடிவுக்கு வருவதற்கு இது மற்ற மெசர்மென்ட்களுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே இந்த கேஸில் டேட்டா செட் 1 நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் டேட்டா செட் 2 3 ஐ நாம் மேலும் அனாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் டேட்டா செட் 2 மற்றும் 4 க்கு லீனியர் மாடலை நாம் முற்றிலும் நிராகரிப்போம் இப்போது ரெஸிடுவலை பயன்படுத்தி நார்மாலிட்டி டெஸ்டும் செய்யலாம் நாம் ஏற்கனவே ப்ராப்பபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிகல் அனாலிசிஸ் கூட செய்து ப்ராப்பபிலிட்டி பிளாட் என்ற கருத்தை பார்த்திருக்கிறோம் சாம்பிள் குவாண்டிடிகள் வெர்சஸ் நாம் ஒப்பிட விரும்பும் டிஸ்ட்ரிபியூஷன் குவாண்டிடிகளை நாம் பிளாட் செய்கிறோம் எனவே நாம் ஒப்பிட விரும்பினால் கொடுக்கப்பட்ட டேட்டா செட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷனை பின் தொடர்ந்தால் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து பெறப்பட்ட சாம்பிள் குவாண்டிடியை பிளாட் செய்கிறோம் இந்த சாம்பிளை டெஸ்ட் செய்ய விரும்புகிறோம் எனவே இந்த கேஸில் நம்மிடம் உள்ள ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்கள் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து வந்ததா என்பதை டெஸ்ட் செய்ய விரும்புகிறோம் எனவே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து குவாண்டைல்ஸ் எடுத்து அதை பிளாட் செய்வோம் குவாண்டைல்ஸ் என்றால் ஒரு குறிப்பிட்ட டேட்டா வேல்யூவிற்கு கீழே உள்ள ஒரு குறிப்பிட்ட டேட்டா எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட டேட்டா செட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் டேட்டாகளின் 10 கீழே உள்ள வேல்யூ என்ன ஒருவேளை 1 28 இங்கே வழங்கப்பட்டுள்ளது அதாவது 10 சாம்பிள்கள் 1 28 கீழே உள்ளன 20 சாம்பிள்கள் 0 84 கீழே உள்ளன இதை நாம் கணக்கிட்டுள்ளோம் இதை ஸ்டாண்டர்ட் நார்மல் வேல்யூ 10 வேல்யூவிற்க்கு எதிராக பிளாட் செய்யலாம் அங்கு ப்ராப்பபிலிட்டி ∞ ற்க்கு இடையில் இருக்கும் இதன் மதிப்பு 10 மற்றும் ∞ ற்க்கு மதிப்பு 20 ஆக இருக்க வேண்டும் அவை இந்த ப்ராப்பபிலிட்டிகளுடன் தொடர்புடைய x வேல்யூகளைக் குறிக்கின்றன மேலும் அதை பயன்படுத்தி பிளாட் செய்து டேட்டாவை ஒழுங்குபடுத்த ஏற்பாடு செய்துள்ளோம் நாம் இதை ஏற்கனவே பார்த்துள்ளோம் மீண்டும் இதை இப்போது நினைவு படுத்தி பார்த்தோம் நாம் இதை செய்ய R ல் உள்ள Q Q நார்ம் பங்க்ஷன் ஐ பயன்படுத்தலாம் உங்களிடம் டேட்டா செட் x ஐ கொடுத்து பிராப்பபிலிடி பிளாட் செய்யச் சொன்னால் R இல் Q Q நார்ம் பங்க்ஷன் உங்களுக்காக இதை நேரடியாக செய்யும் எனவே இது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து பெறப்பட்ட தன்னிச்சையான ரேண்டம் டேட்டா செட் சாம்பிள்களின் சாம்பிள் QQ பிளாட் ஆகும் நீங்கள் ரெக்ரெஸ்ஸன் லயன் ஐ பொருத்திய பிறகு ரெஸிடுவல்களுக்கு நார்மல் QQ பிளாட் செய்தால் அது 45 டிகிரி லைனை நெருக்கமாக பின்பற்றுவதை காணலாம் எனவே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து கணக்கிடப்பட்ட தத்துவார்த்த குவாண்டைல்ஸ் மற்றும் சாம்பிள் ரெஸிடுவல்கள் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்கள் 45 டிகிரி லயனில் விழும் எனவே இந்த கேஸில் டேட்டாவில் உள்ள எரர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து வந்தவை என நாம் முடிவு செய்யலாம் Q Q பிளாட்டில் இந்த விஷயம் இல்லாமல் இருந்தால் அதாவது குவாண்டைல்ஸ் 45 டிகிரி லயன் இல் இருந்து குறிப்பிட்ட அளவில் விலகி இருந்தால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அஸம்ப்ஷன் தவறானது இதன் பொருள் என்னவென்றால் நாம் லீஸ்ட் ஸ்கொயர் சப்ஜெக்ட்டிவ் பங்க்ஷன் ஐ உண்மையில் இதற்கு இடம் அளிக்குமாறு மாற்ற வேண்டும் இது ரெக்ரெஸ்ஸன் கோயபிசியன்ட்டில் குறிப்பிடத்தக்க விளைவைக் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதைக் கையாள்வதற்கான வழிகள் உள்ளன அதற்குள்ளே நாம் செல்ல மாட்டோம் நாம் டெஸ்ட் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னவென்றால் டேட்டாவில் உள்ள எரர் வேரியன்ஸ்கள் யூனிபார்ம் வேரியன்ஸ்கள் கொண்டிருக்கின்றனவா அல்லது வெவ்வேறு சாம்பிள்களுக்கு வெவ்வேறு வேரியன்ஸ்கள் உள்ளனவா என்பதாகும் மீண்டும் இங்கே ரெஸிடுவல் பிளாட்டை பார்த்து அதாவது ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் வெர்சஸ் பிரடிக்டட் வேல்யூவை பிளாட் இந்த விஷயத்தைப் பாருங்கள் ரெஸிடுவல்களில் குறிப்பிட்ட ட்ரெண்ட் இல்லை என்று தெரிகிறது எடுத்துக்காட்டாக வலது புறத்தில் வேல்யூகளின் எண்ணிக்கை 2 என்பது 2 அருகில் இருந்தால் பரவல் மிக சிறியதாக இருப்பதை காண்கிறோம் அதேசமயம் குழுக்களின் எண்ணிக்கை 16 ஆக இருக்கும்போது பரவல் மிக அதிகமாக இருக்கும் எனவே ரெஸிடுவலை நாம் உண்மையில் பார்க்கும்போது பரவல் அதிகரிக்கிறது அல்லது ஒரு புனல் போல் தெரிகிறது அதேசமயம் இடது புற விஷயத்துடன் தொடர்புடைய டேட்டா செட்டில் அத்தகைய விளைவு காணப்படவில்லை எனவே நீங்கள் பெறக்கூடிய வடிவங்களின் வகையை விளக்குவதற்கு இங்கே நான் 2 வெவ்வேறு டேட்டா செட்களுக்கான ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவலை பிளாட் செய்துள்ளேன் இடதுபுறம் இருப்பதை போன்ற ஒரு வடிவத்தை நீங்கள் பெற்றால் வெவ்வேறு மெசர்மென்ட்களில் உள்ள எரர்கள் ஒரே வேரியன்ஸ் கொண்டிருப்பதாக நாம் முடிவு செய்யலாம் அதேசமயம் உங்களிடம் ஒரு புனல் வகை விளைவு இருந்தால் எரர்கள் வேல்யூ அதிகரிக்கும் போது வேரியன்ஸ்கள் அதிகரிக்கும் படி இருக்கும் எனவே இது வேல்யூவை பொறுத்தது இது ஒரு ஸ்டாண்டர்ட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட்டை பயன்படுத்த முடியாது என்பதைக் குறிக்கிறது நீங்கள் வெயிட்டெட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட்டைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த 4 உடன் தொடர்புடைய டேட்டா பாயிண்ட்களுக்கு அதிக வெயிட் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் இது தொடர்பான டேட்டா பாயிண்ட்களுக்கு குறைந்த வெயிட் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் இதை வெயிட்டெட் லீஸ்ட் ஸ்கொயர் என்று அழைக்கிறோம் இதுதான் ஹீட்டோரோசெஸ்டாஸ்டிக் எரர்களை நாம் சமாளிக்க பயன்படுத்துகிறோம் மீண்டும் நான் முழு விஷயத்திற்கும் செல்லப் போவதில்லை முதலில் ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் அஸம்ப்ஷன்களைச் சரிபார்க்கப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அஸம்ப்ஷன்கள் வேலிட் ஆக இல்லாவிட்டால் ரெக்ரெஸ்ஸன் நடைமுறையை மாற்றுவதற்கான வழிமுறைகள் உள்ளன ஆனால் இது ஒரு லீனியர் மாடல் போதுமானதாக இல்லை என்பதைக் குறிக்கவில்லை லீனியர் மாடல் அடிகுவசி டெஸ்ட் பேட்டர்ன் ஐ அடிப்படையாகக் கொண்டது ரெஸிடுவல்களில் எந்த பேட்டர்னும் இல்லை என்றால் நீங்கள் மேலே சென்று லீனியர் மாடல் fit போதுமானது மேலும் மற்ற மெசர்மென்ட்களும் திருப்திகரமாக உள்ளன என்று கருதலாம் ஆனால் இங்கே இது எரர் வேரியன்ஸ்களுடன் தொடர்புடையது இந்த கேஸில் நாம் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் முறையை மட்டுமே மாற்றியமைக்கிறோம் மேலும் இந்த கேஸில் வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போன்ற ஒரு லீனியர் மாடல் உடனே நாம் மேலும் செல்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டியது டேட்டாவை கிளீன் செய்வதும் அதிக எரர்கள் கொண்ட டேட்டாவை பயன்படுத்த நாம் விரும்பவில்லை அவற்றை அவுட்லயர்ஸ் என்று அழைக்கிறோம் அவை டேட்டாகளின் பெரும்பகுதிகளில் காணப்படும் பேட்டர்ன் உடன் ஒத்துப்போகாத பாயிண்ட்கள் ஒவ்வொரு சாம்பிளின் ரெஸிடுவல் ஹைபோதேசிஸ் டெஸ்ட் பயன்படுத்தி அவுட்லயர்ஸ்களை எளிதில் அடையாளம் காண முடியும் உண்மையில் நாம் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவலை கண்டுபிடித்துள்ளோம் எனவே ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் தோராயமாகப் fit டிஸ்ட்ரிபியூஷனை பின்பற்றுகிறது ஆனால் போதுமான அளவு அதிக சாம்பிள்களுக்கு இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பின்பற்றுகிறது என்று நாம் கருதலாம் எனவே நான் 5 லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் பயன்படுத்தினால் ஒவ்வொரு ரெஸிடுவல்களுக்கும் ஒரு ஹைபோதேசிஸ் டெஸ்ட் செய்ய முடியும் ரெஸிடுவல் 2 முதல் 2 க்கு வெளியே இருந்தால் சாம்பிள் ஒரு அவுட்லயர் என்று நாம் முடிவு செய்யலாம் எனவே ஒவ்வொரு சாம்பிள்களுக்கும் சாம்பிளின் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் இந்த இன்டர்வெல்லுக்கு வெளியே இருக்கிறதா என்பதை நாம் சோதிக்கிறோம் அது இந்த இன்டர்வெல்லுக்கு வெளியே இருந்தால் அந்த குறிப்பிட்ட சாம்பிள் ஒரு அவுட்லயர் என்று முடிவு செய்து அதை நம் டேட்டா செட்டில் இருந்து நீக்கலாம் அவுட்லயர் கண்டறிதலை நாம் முதலில் ஒரு ரெக்ரெஸ்ஸனை பொருந்தும்படி செய்யும்போது பல ரெஸிடுவல்களை கண்டுபிடிக்கலாம் 95 அதாவது 2 முதல் 2 வரையிலான கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லுக்கு வெளியே உள்ள சாம்பிள்கள் எல்லாம் நீக்க வேணடும் இந்த விஷயத்தில் நாம் எல்லா சாம்பிள்களையும் ஒரே நேரத்தில் நீக்க மாட்டோம் அதாவது வெளியே எறிய மாட்டோம் மிகவும் முடிவடையும் ஒன்றை மட்டுமே நாம் வெளியேற்றுகிறோம் மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் அளவு கொண்ட சாம்பிள் எடுத்து அதனுடன் ஒத்திருக்கும் அவுட்லயரை நாம் அடையாளம் காண்கிறோம் அதாவது அவற்றில் எது 2 முதல் 2 வரையிலான இன்டர்வெல்லுக்கு மிக தொலைவில் உள்ளதோ அதை எடுத்து அகற்றுவோம் அவற்றை அகற்றிய உடன் மீதமுள்ள சாம்பிள்களில் மீண்டும் ரெக்ரெஸ்ஸனை இயக்கி இந்த அவுட்லயர்ஸ் கண்டறிதல் டெஸ்ட் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் எனவே நாம் ஒரு நேரத்தில் ஒரு அவுட்லயரை மட்டுமே அகற்றுவோம் இதற்கான காரணம் என்னவென்றால் நாம் ஒரு அவுட்லயர் கண்டறிதலைச் செய்யும்போது அனைத்து டேட்டா பாயின்ட்களிலிருந்தும் நம் ரெக்ரெஸ்ஸன் பராமீட்டர்கள் பெறப்படுவதால் ஒரு ஒற்றை அவுட்லயர் மற்ற சாம்பிள்களின் ரெஸிடுவல்களை பாதிக்கக்கூடும் ஆகையால் ஒரு அவுட்லயர் மற்ற அவுட்லயர்களை கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லுக்கு வெளியே விழும்படி செய்யக்கூடும் எனவே கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லுக்கு வெளியே விழும் அனைத்து ரெஸிடுவல்களும் அவுட்லயர்ஸ் என்ற அவசர முடிவுக்கு நாம் வர விரும்பவில்லை அதிகபட்ச அளவைக் கொண்ட ஒன்றை மட்டுமே நாம் உண்மையில் வெளியே எடுக்கிறோம் பின்னர் இதை நாம் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் எனவே ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் நீக்குவது அவுட்லயர்ஸ் கண்டறிதலைச் செய்வதற்கான பாதுகாப்பான வழியாகும் மீண்டும் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம் இங்கே 35 சாம்பிள்கள் அடங்கிய US பான்ட்ஸ் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றின் முக மதிப்பு 100 டாலர்கள் மற்றும் இது பான்ட்ஸ் ஒவ்வொன்றும் அவை எப்போது வெளியிடப்பட்டன மற்றும் பலவற்றைப் பொறுத்து உத்தரவாத வட்டி வீதம் வழங்கப்படும் மேலும் வெவ்வேறு பான்ட்கள் வெவ்வேறு வட்டி விகிதங்கள் கொண்டிருக்கும் இவை சந்தையிலும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன மேலும் அவை ஈர்க்கும் வட்டி வீதத்தைப் பொறுத்து சந்தையில் விற்பனை விலை அல்லது ஏல விலை வித்தியாசமாக இருக்கும் எனவே அதிக வட்டி விகிதத்தைக் கொண்ட பாண்டில் அதிக சந்தை விலை இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்கள் எனவே சந்தை விலைக்கும் அந்த பாண்டிற்கான வட்டி வீதத்திற்கும் இடையே ஒரு லீனியர் கோரிலேஷன் அல்லது லீனியர் ரிலேஷன் இருக்கலாம் எனவே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 35 சாம்பிள்கள் இன்டர்நெட்டில் தேடும்போது அன்ஸ்காம்ப் டேட்டா செட் அதாவது முந்தைய விரிவுரையில் நான் பயன்படுத்திய கம்ப்யூட்டர் ரிப்பேர் டேட்டா செட் போலவே நெட்டில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு ரெக்ரெஸ்ஸன் செய்தால் இந்த வகையான ஒரு fit கிடைக்கும் எனவே லீனியர் fit போதுமானதாக இருப்பதாக நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் r கட்டளை lm ஐ இயக்கி இண்டெர்செப்ட் 74 8 ஆகவும் ஸ்லோப் 3 6 ஆகவும் இருப்பதைக் காண்பீர்கள் ஸ்டாண்டர்ட் எரர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் p வேல்யூ என்று நாம் அழைத்தவை மிக மிக குறைவாக இருக்கும் இதன் பொருள் இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப் சிக்னிபிகன்ட் வாய்ந்தது அவை 0 க்கு அருகில் இல்லை நீங்கள் நிச்சயமாக கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல் கணக்கிட்டு அதே தீர்வுக்கு வரலாம் நீங்கள் ஒரு F டெஸ்ட் இயக்கலாம் இங்கே F டெஸ்டின் p வேல்யூ 11 ஆகும் அதாவது நல் ஹைபோதேசிஸை நீங்கள் நிராகரிப்பீர்கள் ஒரு முழு மாடல் போதுமானது என்று முடிவு செய்வீர்கள் ஸ்லோப் இங்கே முக்கியமானது எனவே r வேல்யூ 0 75 நியாயமானதாக தெரிகிறது எனவே ஆரம்ப இன்டிகேட்டர்கள் வைத்து ஒரு லீனியர் மாடல் போதுமானது என்று நாம் கூறலாம் இப்போது நாம் மேலே சென்று இதற்கான ரெஸிடுவல்அனாலிசிஸ் செய்வோம் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் பிளாட்டிற்கான ரெஸிடுவல் பிளாட்டை நாம் செய்கிறோம் இந்த 4 பாயிண்ட்களைத் தவிர 35 சாம்பிள்கள் உள்ளன சாம்பிள் எண் 35 சாம்பிள் எண் 13 சாம்பிள் எண் 34 or 2 கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லுக்கு வெளியே இருப்பதாகத் தெரிகிறது அவை அவுட்லயர்ஸ் என நீங்கள் முடிவுக்கு வரக்கூடும் மற்றவைகள் பௌண்டரிக்குள் இருப்பதால் அவைகள் கண்டிப்பாக அவுட்லயர்ஸ் அல்ல ஒருவிதமான பேட்டர்ன் இருப்பதாகத் தெரிகிறது கூப்பன் அதிகரிப்பதால் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் அதிகரிக்கும் எனவே மாடலில் ஒரு குறிப்பிட்ட அளவு நான்லீனியாரிட்டி இருக்கலாம் எனவே ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் இந்த அவுட்லயர்களை அகற்றுவோம் எனவே இந்த 4 அவுட்லயர்களையும் ஒரே நேரத்தில் அகற்றலாம் நான் சொன்னது போல் அது ஒரு நல்ல யோசனையல்ல எனவே நாம் சாம்பிள் எண் 35 ஐ மட்டுமே அகற்ற வேண்டும் இது எல்லையிலிருந்து மிகத்தொலைவில் பெரிய அளவோடு இருக்கும் ரெஸிடுவல் ஆகும் இதை மீண்டும் மீண்டும் செய்து காண்பிக்க நேரம் இல்லாததால் நான் ஒரே நேரத்தில் 4 ஐ நீக்கிவிட்டு அனாலிசிஸ் செய்தேன் எனது ஆலோசனையானது நீங்கள் ஒரு நேரத்தில் ஒன்றைச் செய்து பின்னர் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்வதாகும் இங்கே நாம் இந்த 4 சாம்பிள்கள் 4 13 35 மற்றும் 34 இவற்றை அகற்றி ரெக்ரெஸ்ஸன் அனாலிசிஸ் மீண்டும் இயக்குகிறோம் மீண்டும் ரெக்ரெஸ்ஸன் அனாலிசிஸ் அனைத்து சாம்பிள்களையும் தக்க வைத்துக் கொள்வதை நீங்கள் பார்க்கலாம் அவை பிளாட்டின் வலது புறத்தில் காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் அவற்றின் தொடர்புடைய இண்டெர்செப்ட் கூப்பன் ஸ்லோப் மற்றும் F டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மற்றும் r ஸ்கொயர் மதிப்பு ஆகியவை இங்கே காட்டப்பட்டுள்ளன இந்த 4 சாம்பிள்களை நாம் அகற்றிவிட்டு அதை மீண்டும் இயக்கினால் இப்போது பொருத்தம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இடதுபுறத்தில் fit மிகவும் சிறந்தது என்பதைக் காணலாம் r ஸ்கொயர் வேல்யூ 0 775 இலிருந்து 0 99 ஆக உயர்ந்துள்ளது என்பதைக் காணலாம் இண்டெர்செப்ட் மற்றும் கூப்பன் வீதம் அல்லது ஸ்லோப் பற்றிய டெஸ்ட் மீண்டும் அவை சிக்னிபிகன்ட் ஆனவை என்பதைக் காட்டுகிறது எனவே அவை 0 க்கு அருகில் இருப்பதாக நீங்கள் கருதக்கூடாது F ஸ்டாட்டிஸ்டிக் குறைந்த p வேல்யூவை கொண்டுள்ளது என்பதையும் இது காட்டுகிறது அதாவது மாடலை குறைக்கும் நல் ஹைபோதேசிஸ் எழுப்புகிறீர்கள் அதாவது ஸ்லோப் பராமீட்டர்கள் உடன் லீனியர் மாடல் மிகவும் பொருத்தமானது எனவே இந்த இண்டிகேட்டர்கள் அனைத்தும் ஒரு லீனியர் மாடல் போதுமானது மற்றும் fit மிகவும் நன்றாக இருப்பதாகத் தெரிவிக்கிறது ஆனால் இந்தத் டேட்டாவைக் கொண்டு மீண்டும் ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் செய்ய வேண்டும் அது உண்மையில் எந்த பேட்டர்னும் காட்டவில்லை என்றால் நாம் உண்மையில் அங்கேயே நிறுத்த முடியும் அது அவுட்லயர்கள் இல்லை என்று சொல்லலாம் எனவே இந்தத் டேட்டாவுக்கு நாம் பொருத்தப்பட்ட ரெக்ரெஸ்ஸன் மாடல் ஒரு நியாயமான ஒன்று என்று நாம் முடிவு செய்யலாம் ஒரு டிபெண்டன்ட் வேறியபிள் மற்றும் நிறைய இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் இந்த யோசனைகள் அனைத்தையும் எவ்வாறு விரிவாக்குவது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்